அறிவுறுத்தல் பொருளை உருவாக்குவதற்கான ஒரு செயல்முறையைப் புரிந்துகொண்டோம் அது வடிவமைப்பின் வளர்ச்சி கட்டத்துடன் தொடர்புடையது பாடநெறி வடிவமைப்பு ஒரு குறிப்பிட்ட அறிவுறுத்தல் அமைப்பு வடிவமைப்பு கட்டமைப்பிற்குள் இருக்க வேண்டும் அதற்குப் பல செயல்முறை வழிமுறைகள் உள்ளன ஆனால் நாங்கள் ADDIE ஐப் பின்பற்றுகிறோம் ADDIE என்பது பகுப்பாய்வு வடிவமைப்பு மேம்பாடு செயல்படுத்துதல் மற்றும் மதிப்பீட்டு எனும் ஐந்து பகுதிகளை உள்ளடக்கியதாகும் இதுவரை நாம் பாட முடிவுகளை உருவாக்கிய பகுப்பாய்வு கட்டத்தைக் கண்டோம் வடிவமைப்பு கட்டத்தில் மதிப்பீட்டின் சிக்கலை நாங்கள் உரையாற்றினோம் மற்றும் திறன்கள் மற்றும் பாடநெறி முடிவுகளுடன் எவ்வாறு மதிப்பீட்டைத் திட்டமிடுவது என்பதை குறித்து கண்டோம் மேம்பாட்டு கட்டத்தில் அதற்கான வழிமுறைகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதைப் பார்த்தோம் 'ஸ்கிரிப்ட் மற்றும் உரையாடல்' கட்டத்தை முன்மொழிந்தோம் இதைப் பின்பற்றினால் கற்றல் பொருள் ஒன்று மட்டுமே இருக்கும்போது ஒருவர் அறிவுறுத்தும் பொருளை உருவாக்க முடியும் எப்போதாவது ஆசிரியர் பாடப்புத்தகத்தில் உடனடியாக கிடைக்காத சில பொருட்களைத் தயாரிக்கிறார்

கட்டம் செயல்படுத்தப்பட்ட துணை செயல்முறைகளை அடையாளம் காண்பதே இதன் நோக்கம் ஒவ்வொரு கட்டத்திலும் சில துணை செயல்முறைகள் இருக்கும் ஆனால் துணை செயல்முறைகள் மற்றும் அவற்றின் வரிசை என்பது தனித்துவமானது அல்ல ஆனால் சில துணை செயல்முறைகளின் தொகுப்பை நாம் அடையாளம் காண வேண்டும் துணை செயல்முறைகளின் ஒரு தொகுப்பு இங்கே வழங்கப்படுகிறது இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் செயல்படுத்தல் கட்டம் வளர்ச்சி கட்டத்தைப் பின்பற்றுகிறது ஆனால் நீங்கள் செயல்படுத்தும் போதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு பாடநெறிக்கான ஒரு எடுத்துக்காட்டு நான் 1 செமஸ்டரில் ஒரு பாடத்தை வழங்கியபோது அது ஒரு பாடத்திட்டத்தை வழங்குவதற்கான ஒரு நிகழ்வு ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் இந்த பாடத்திட்டத்தை வழங்கும்போது சூழல் சற்று வித்தியாசமாகிறது முதலில் எனது பாடநெறிக்கு வரும் மாணவர்கள் முந்தையதை ஒப்பிடும்போது இப்போது வித்தியாசமாக உள்ளனர் மற்றும் நான் இருக்கும் நிறுவனத்தில் அமைப்பு தொடர்பாக சிறிய மாற்றங்கள் இருக்கலாம் அல்லது சில புதிய பாடப்பகுதிகள் சேர்க்கப்பட்டிருக்கலாம் அல்லது நானே சிறு மாற்றங்களை உருவாக்க எண்ணியிருக்கலாம் எனவே ஒவ்வொரு முறையும் நடத்தப்படும்போது சூழலைப் பொறுத்து வேறுபடுகிறது நீங்கள் செயல்படுத்தல் கட்டத்தைத் திட்டமிடும்போது அது ஒரு நிகழ்வின் பிரத்தியேகங்களை முன்வைக்க வேண்டும் அதாவது வரும் செமஸ்டரில் ஒரு பாடத்திட்டத்தை வழங்க திட்டமிட்டுள்ளேன் என்றால் ஆகஸ்ட் 1 முதல் அந்த பாடத்திட்டத்தின் அனைத்து விவரங்களையும் நான் எவ்வாறு செயல்படுத்த போகிறேன் என்பதைக் குறித்து தயார் செய்து கொள்ள வேண்டும் சில தனித்தன்மை உள்ளது செயல்படுத்தும் கட்டம் ஒரு பாடத்திட்டத்திலிருந்து மற்றொன்றுக்கு சற்று வித்தியாசப்பட்டு இருக்கலாம் இந்த வித்தியாசம் சிறிதாகவே இருக்கும் ஒருவேளை பாடத்திட்டம் முழுவதும் மாற்றியமைக்கப் பட்டா லோ முற்றிலும் வேறுபட்ட பாடத்திட்டம் கொண்டுவரப்பட்டாலோ இந்த வேறுபாடுகள் அதிகமாக இருக்கலாம் அந்த சமயங்களில் நாம் பகுப்பாய்வு கட்டத்திலிருந்து மீண்டும் தொடங்க வேண்டும் அமலாக்க கட்டத்தில் வெவ்வேறு கூறுகள் மற்றும் செயல்முறைகள் உள்ளன ஒரு பாடத்திட்டத்தை எழுதுதல் தற்போது அதை விரிவாகக் காணலாம் ஒரு பாடத்திட்டத்தை நடத்துவதற்கான ஆதாரங்களைத் திட்டமிடுதல் தொண்டை செயல்முறைகள் உள்ளன மாணவர்கள் ஒரு வருடத்திலிருந்து மற்றொன்றுக்கு மாறும்போது அதற்கேற்ப செயல்பட வேண்டும் நான் எந்த வகையான மாணவர்களைக் கொண்டிருக்கிறேன் என்பதைப் பொருத்து செயல்படுவது முக்கியம் ஒவ்வொரு மாணவர் கூட்டமும் வெவ்வேறு விதமாக அமையலாம் மாணவர்களின் செயல் திறன்கள் உந்துதல் முயற்சி பற்றி ஆசிரியர் எவ்வாறு அறிந்து கொள்கிறார்கள் என்பதைக் குறித்துக் காண்போம் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு விரிவுரை அட்டவணை விரிவுரை திட்டத்தை தயாரிக்க வேண்டும் அவதானிப்புகள் மற்றும் அறிவுறுத்தல் நான் ஒரு வகுப்பு அமர்வை நடத்திய பிறகு எனது அவதானிப்புகளை அது எப்படி நடந்தது என்ன சிரமங்கள் இருந்தன அல்லது என்ன வெற்றிகள் இருந்தன என்பதை 2 அல்லது 3 வாக்கியங்களில் பதிவு செய்ய வேண்டும் சில நேரங்களில் பல்வேறு காரணங்களுக்காக கூடுதல் அமர்வுகளை நாங்கள் நடத்துகிறோம் இதற்கான காரணங்களையும் பதிவு செய்ய வேண்டும் வினாடி வினாக்கள் அல்லது வகுப்பு தேர்வு இறுதி செமஸ்டர் தேர்வு எப்படி ஏதுவாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட செமஸ்டருக்கு தனித்துவமாக மதிப்பீட்டு கருவியை உருவாக்கவும் இது ஒரு தன்னாட்சி நிறுவனம் அல்லது ஆப்பிலியட் கல்லூரியாக இருந்தால் கல்லூரி தேர்வின் கட்டுப்பாட்டாளர் SEE க்கு தேவையான மதிப்பீட்டு கருவியை வடிவமைக்க ஏற்பாடு செய்வார் ஒவ்வொரு மதிப்பீட்டிற்கும் பின்னர் மாணவர்களுக்கு கருத்து மதிப்பீடு குறித்த அவதானிப்புகள் மற்றும் கருவிகள் செயல் திறன் குறித்த அவதானிப்புக்கள் மாணவர்களின் செயல்திறன் குறித்த அவதானிப்புக்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் கண்காணித்தல் மாணவர்களின் செயல்திறனைக் கண்காணிக்க விரும்புகிறோம் இதனால் செமஸ்டர் முடியும் வரை காத்திருக்காமல் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் செயல்படுத்தும் கட்டத்தின் முதல் உறுப்பு பாடத்திட்டமாகும் "பாடத்திட்டம்" என்ற சொல் இந்தியாவில் சற்று வித்தியாசமாக புரிந்துகொள்ளப்படுகிறது "பாடத்திட்டம்" என்ற சொல் பொதுவாக சில பாணியில் ஒழுங்கமைக்கப்பட்ட தலைப்புகளின் பட்டியலாக புரிந்துகொள்ளப்படுகிறது சில நேரங்களில் அலகுகளாக அல்லது தலைப்பை அடிப்படையாகக் கொண்டு அமைக்கப்பட்ட சில பத்திகளாகப் இரண்டு பெறப்படுகிறதுபுரிந்துகொள்ளப்படுகிறது பாடநெறியுடன் தொடர்புடைய கிரெடிட் களின் எண்ணிக்கை மற்றும் பாட புத்தகங்கள் மற்றும் ரெஃபரன்ஸ் ஆகியவற்றை பட்டியலிடுகிறார்கள் எந்தவொரு பல்கலைக்கழகத்திலிருந்தும் எந்த பாடத்திட்ட புத்தகத்திலும் இந்த பொருள் மட்டுமே இருக்கும் ஆசிரியர்கள் பாடத்திட்டம் ஏற்கனவே மாணவர்களுக்குத் தெரிந்திருப்பதாக எடுத்துக்கொள்வார்கள் சில சந்தர்ப்பங்களில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடத்தின் விளக்கத்தைப் பற்றிய தகவல்களை கொடுப்பார்கள் அச்சிடப்பட்ட ஒரு தாள் அல்லது ஒரு இணையதளத்தில் கிடைக்கும்படி செய்வார்கள் அனைத்து நல்ல நிறுவனங்களிலும் குறிப்பாக தன்னாட்சி நிறுவனங்களில்கா ஆசிரியர் பாடத்தின் நோக்கங்கள் மற்றும் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பது பற்றி எழுதுவது நடைமுறையிலுள்ளது ஆனால் நீங்கள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை ஆய்வு செய்தால் யாரும் எந்த குறிப்பிட்ட வடிவமைப்பையும் பின்பற்றுவதில்லை சர்வதேச அளவில் ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் சிலபஸ் சமர்ப்பிப்பதற்கான ஒரு வடிவமைப்பை பரிந்துரைக்கும் சற்று வேறுபட்டிருக்கலாம் அனைத்து ஆசிரிய உறுப்பினர்களும் அனைத்து திட்டங்களிலிருந்தும் பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரி வழங்கிய வடிவத்தில் சிலபஸ் டத்திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த அர்த்தத்தில் சிலபஸை வரையறுக்க இப்போது முயற்சிப்போம் பாடத்திட்டத்தை எழுதுவது பற்றி ஜாய்ஸ் மற்றும் மர்லின் அவரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் கூட உள்ளது நன்கு எழுதப்பட்ட பாடத்திட்டம் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் வழிநடத்துகிறது குறிப்பாக மாணவர்களுக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள் போன்றவற்றை தெளிவுபடுத்துகிறது மற்றும் ஆசிரியர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் உதவுகிறது சில ஆசிரியர்கள் தங்களுக்கு பிடித்தமான தலைப்புகளுக்கு அதிக நேரம் செலவிடலாம் மற்ற சில தலைப்பு கிடைக்க குறைவான நேரத்தை செலவிடவும் செய்யலாம் சிலபஸ் ஆசிரியர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் ஆசிரிய உறுப்பினரே சிலபஸை எழுதுவார் சிலபஸை எழுதிய பின் அதை மாணவர்களுக்கு விளக்க படுத்துவார் செமஸ்டரில் அவர் அதைப் பின்பற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாடத்திட்டத்தின் பரந்த நோக்கம் குறிப்பிட்ட பாடநெறி முடிவுகள் சிஓக்கள் பாட வகுப்புகளில் முடிவில் மாணவர்களிடம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்ற தகவல்கள் பாடநெறி அறிவுறுத்தல் திட்டம் மாணவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் பணி செயல்திறன் எப்படி மதிப்பீடு செய்யப்படும் குறித்த தகவல்களை சிலபஸ் மாணவர்களுக்கு வழங்குகிறது முதன்முறையாக நீங்கள் சிலபஸ் பாடத்திட்டத்தை எழுதும்போது அதன் தெளிவான தோற்றம் தேவையற்றதாக தெரியலாம் ஆனால் ஒருமுறை சிலபஸ் பாடத்திட்டத்தின் வடிவத்தை திட்டமிட்ட பின்பு ஆண்டுதோறும் அதன் கூறுகளை சற்று மாற்றியமைப்பது எளிமையாக இருக்கும் இவ்வாறு சிலபஸ் திட்டமிட்ட பின்பு ஒரு செமஸ்டரிலிருந்து அடுத்த செமஸ்டருக்கு சிலபஸை மேம்படுத்துவது அல்லது மாற்றியமைப்பது சிரமமான விஷயம் அல்ல பாடத்தின் தொடக்கத்தில் எழுதப்பட்ட பாடத்திட்டத்தை விநியோகிப்பதன் மூலம் வகுப்பிற்கான எதிர்பார்ப்பு குறித்த மாணவர்களின் தவறான புரிதல்களைக் குறைக்க பயிற்றுவிப்பாளரால் முடியும் ஆசிரியருக்கு இது தெளிவாக இருக்கலாம் ஆசிரியர் ஆனால் அது மாணவருக்கு அவ்வளவு தெளிவாக இருக்காது சிலபஸ் குறித்த தகவல்களை மாணவர்களோடு பகிர படாவிட்டால் மாணவர்கள் அதை தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம் இதனால் செமஸ்டர் முடிவில் தோல்வியை சந்திக்க நேரலாம் இந்த தவறான புரிதலை அகற்ற நன்கு எழுதப்பட்ட பாடத்திட்டம் மிக முக்கியமானதாக இருக்கும் சிலபஸ் ஆனது செமஸ்டர் முழுவதும் பாடத்திட்டங்கள் சரியாக கையாள படுவதற்கு ஆசிரியர்களுக்கு உதவும் மாணவர்கள் தங்கள் குறிக்கோளை அடைய முன்னேறி செல்ல வேண்டும் பாடத்திட்டத்தில் கற்றல் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதே மாணவர்களில் மிக முக்கியமான குறிக்கோள் ஆகும் பாடத்திட்டத்தின் கூறுகள் பல பாடத்திட்டத்தின் நோக்கம் மற்றும் உள்ளடக்கம் குறித்து ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்களை எழுதுவது எப்போதும் நல்லது பாடநெறி கண்ணோட்டம் மற்றும் சூழல் ஒரு பாடநெறியின் பல கூறுகளை உள்ளடக்கியதாகும் அந்த பாடத்திற்கும் மற்ற படத்திற்கும் உள்ள தொடர்பு பாடத்தின் தன்மை படத்திற்கும் செய்யும் தொழிலுக்கும் உள்ள தொடர்பு பயிற்றுவிப்பாளரால் எடுக்க முன்மொழியப்பட்ட அணுகுமுறை போன்ற பல கூறுகள் பாடநெறியில் உள்ளன இது பகுப்பாய்வு கட்டத்தில் உருவாக்கப்பட்டது பாடநெறி சூழல் மற்றும் அது எழுதப்பட்ட விதம் பற்றிய கண்ணோட்டம் பகுப்பாய்வு கட்டத்தில் இருந்து இங்கே கொண்டு வரப்பட வேண்டும் பாடநெறி முடிவுகளை எழுதுங்கள் இவை பகுப்பாய்வு கட்டத்தில் தயாரிக்கப்பட்டு இருந்தனர் அவற்றை இங்கே கொண்டு வாருங்கள் பாடத் திறன்களை விளைவுகளின் விரிவாக்கங்கள் விரிவாக விளக்குங்கள் திறன்களின் எண்ணிக்கை 15 பிளஸ் அல்லது 5 மைனஸ் ஆக இருக்கலாம் மிக அரிதாகவே அது 20 ஐ எட்டும் ஒவ்வொரு திறனையும் ஒரு அறிவுறுத்தல் அலகுடன் தொடர்புபடுத்துகிறோம் அதைத்தான் முந்தைய பகுதியில் விளக்கினோம் பாடநெறியின் உள்ளடக்கம் என்பது அனைவருக்கும் தெரிந்த தலைப்புகளின் பட்டியல் கற்றல் வளங்கள் பாடப்புத்தகங்கள் குறிப்புகள் மற்றும் சிறுகுறிப்பு செய்யப்பட்ட இணைய இணைப்புகள் போன்றவை கற்றல் வளங்கள் ஆகும் சில கல்வி மேலாண்மை அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டால் புத்தகங்கள் மற்றும் இணையத்திலிருந்து சிறு குறிப்புகள் ஆசிரியரால் தயாரிக்கப்பட்டு கிடைக்கப் பெறலாம் வடிவமைப்பு கட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட மதிப்பீட்டு முறை குறிப்பிடப்பட வேண்டும் மதிப்பீடு முறையானது பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் CIE க்கு எவ்வளவு சதவீதம் கொடுக்கப்பட்டது அதன் கூறுகள் என்ன என்பது பற்றியும் அதற்கு எவ்வளவு வெயிட்டேஜ் வழங்கப்படுகிறது SEE க்கு எவ்வளவு சதவீதம் நிறுவனம் அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து உங்களிடம் உள்ள கட்டுப்பாடுகள் என்ன என்பதைப்பற்றி எல்லாம் குறிப்பிடப்பட வேண்டும் வடிவம் கட்டத்தில் செய்த செயல் முறைகள் அனைத்தும் இதில் குறிப்பிடப்பட வேண்டும் பல்கலைக்கழகத்தின் படி குறைந்தபட்ச வருகை தேவை விதிமுறைகள் மற்றும் பயிற்றுவிப்பாளரின் நிபந்தனைகள் ஒரு தன்னாட்சி கல்லூரியில் ஒரு பயிற்றுவிப்பாளர் விதிகளை நிர்ணயம் செய்ய முடியும் ஆனால் ஒரு அப்ளியேட் கல்லூரியில் அது பல்கலைக்கழகத்தால் தீர்மானிக்கப்படுகிறது குறைந்தபட்சம் 75 அல்லது 80 சதவிகித வருகை போன்றவை ஒருவர் வருகை குறைவாக இருந்தால் பின்பற்ற வேண்டிய தேவையான நடவடிக்கைகள் என்ன என்பது வருகைக் கொள்கையின் ஒரு பகுதியாகும் வழிமுறை அட்டவணை வகுப்பறை மற்றும் ஆய்வக அட்டவணைகள் ஆகியவற்றுக்கு குறிப்பிட்ட தேதிகளை வழங்குதல் ஒவ்வொரு பாடநெறி வழங்கப்படும் நேரம் தேதிகள் மாறும் எனவே தேதிகளுடன் விரிவுரை திட்டம் அறிவுறுத்தல்கள் அட்டவணை சேர்க்கப்பட வேண்டும் பணிகள் 2 பணிகள் திட்டமிடப்பட்டிருந்தால் ஆசிரியர் இவற்றைத் முன்கூட்டியே தயாரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எந்த நேரத்தில் அவை மாணவர்களுக்குக் கிடைக்கும் மாணவர்கள் எந்த நேரத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் மற்றும் பணியின் தன்மை அது குழுவாக அல்லது தனிப்பட்ட முறையில் செய்யப்பட வேண்டும் போன்ற அத்தனை விவரங்களும் ஆசிரியரால் முன்கூட்டியே தயார் செய்யப்படவேண்டும் இரண்டு அல்லது மூன்று பணிகள் என்று எதுவாக இருந்தாலும் அனைத்து விவரங்களும் தேதிகள் உட்பட ஒன்றாக தயார் செய்யப்படவேண்டும் சோதனைகள் மற்றும் பணிகளுக்கான மதிப்பீட்டு நடைமுறைகள் அனைத்து மதிப்பீட்டின் கட்டமைப்பு அல்லது சோதனைகள் மற்றும் பணி மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு அசைன்மென்ட் இரண்டு பிராப்ளம்ஸ் மட்டுமே கேட்கப்பட வேண்டியிருக்கலாம் ஆனால் புரிந்துகொள்வதில் உறுதிப்படுத்தவும் அதை செய்யும் செயல் திறனை கணிப்பதில் கூடுதலான கேள்விகளை அசைன்மென்ட் சேர்த்துக்கொள்ளலாம் எவ்வளவு மதிப்பெண்கள் அந்த அசைன்மென்ட் கொடுக்கப்பட்டுள்ளன மற்றும் எவ்வாறு ஒதுக்கப்பட்டுள்ளன என்பதையும் மாணவர்கள் எதை எதை குறிப்பிடவேண்டும் போன்ற அனைத்தையும் மதிப்பீட்டு கொள்கையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் தாமதமாக அசைன்மென்ட் சமர்ப்பிக்கும் கொள்கை அசைன்மெண்ட் சமர்ப்பிப்பது தொடர்பான ஒரு கற்றல் மேலாண்மை அமைப்பு இருந்தால் மாணவர்கள் தாமதமாக சமர்ப்பிக்கும் அசைன்மென்ட் அனைத்தையும் அது நிராகரிக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குப் பிறகு தாமதமாக ஒதுக்கீட்டு சமர்ப்பிக்கும் கொள்கை எழுதப்பட வேண்டும் இது குறித்து முன்கூட்டியே மாணவர்களுக்கு தெளிவு செய்யப்படவேண்டும் சில நேரங்களில் உங்களுக்கு மேக்கப் தேர்வு அல்லது வேலை கொள்கை இருக்கலாம்

இருந்தால் பின்பற்ற வேண்டிய குறிப்புகளை வழங்குவதற்கான மேற்கோள் பாணி தெரிவிக்கப்பட வேண்டும் மேற்கோள் எவ்வாறு கொடுக்கப்பட வேண்டும் என்பதைக் காட்ட மாதிரிகள் கொடுக்கப்படலாம் நடத்தை எதிர்பார்ப்புகள் மாணவர்களின் நடத்தை குறித்த பயிற்றுனர்களின் எதிர்பார்ப்புகள் வகுப்பிற்கு வரும் நேரம் செல்போன்களின் பயன்பாடு மொபைல் இணைய சாதனங்கள் மற்றும் மடிக்கணினிகள் போன்றவற்றை பற்றிய நடத்தை எதிர்பார்ப்புகள் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் கல்வி நேர்மையின்மை மோசடி அல்லது கருத்துத் திருட்டு தொடர்பான விதிகள் கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்திலேயே பொதுவாக வைக்கப்படுகின்றன அந்த தகவலும் இங்கே சேர்க்கப்பட வேண்டும்

மாணவர்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஆசிரியரை எப்போது சந்திக்க முடியும் என்பதைக் தெரிந்துகொள்ள விரும்புகிறார்கள் பயிற்றுவிப்பாளர் பாட நெறி குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் காண மாணவர்களுக்கு வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கலாம் ஆசிரியர்களை எவ்வாறு தொடர்பு கொள்ளலாம் என்பது குறித்த தகவல்களும் குறிப்பிடப்பட வேண்டும் இந்த நாட்களில் கல்லூரிகள் நிறுவனங்கள் மாற்றுத்திறனாளி மாணவர்களை சேர்க்க ஊக்குவிக்கப்படுகின்றன இவ்வகை மாற்றுத்திறனாளிகள் திவ்யாங்ஸ் என்று அழைக்கப்படு கிறார்கள் திவ்யாங் மாணவர்கள் இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய குறிப்பிட்ட ஆதரவு அமைப்பு குறித்து தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் NAAC மற்றும் NBA இரண்டும் திவ்யாங்ஸிற்கான ஏற்பாடுகள் பற்றி கல்லூரிகள் நிறுவனங்களிடம் தகவல்களைச் சேகரிக்கின்றன கூறுகளில் சுமார் 17 18 உருப்படிகள் உள்ளன இந்த உருப்படிகளில் ஏதேனும் உங்கள் சூழலில் பொருந்தாது என்று கருதினால் அவற்றை நீக்கலாம் இணைய சாதனங்களில் எல்லோரும் அணுகக்கூடிய இந்த நாட்களில் இதை நீங்கள் வகுப்பின் முதல் நாளில் வாட்ஸ்அப் மூலம் மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது வகுப்புகள் தொடங்குவதற்கு முன் பாடநெறிக்கு பதிவு செய்யப்பட்ட மாணவர்களுடன் பகிரப்படலாம் மாணவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பது மிகவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இதனால் தவறான புரிதல்கள் மற்றும் அதன் பின் விளைவுகள் தவிர்க்கப்படுகின்றன தொழில்நுட்பம் மாறுபடுவதால் நீங்கள் வளங்களைத் திட்டமிட வேண்டும் உங்களுக்குத் தேவைப்படும் ஏதாவது ஒன்று நிறுவனத்தில் கிடைக்காமல் போகலாம் எனவே செமஸ்டர் தொடங்குவதற்கு முன்கூட்டியே நடவடிக்கை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக வளங்களை குறித்து திட்டமிட வேண்டும் உதாரணத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் விநியோக தொழில்நுட்பத்தைப் பொறுத்துபாடத்திட்டத்தை நடத்தத் தேவைப்படும் வளங்கள் திட்டமிடப்பட வேண்டும் அதுவே திட்டமிடலின் நோக்கம் குழு விவாதங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க வகுப்பறை செயல்பாடாக இருந்தால் அதற்கு ஏற்றார்போல மேஜை நாற்காலிகள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் இது மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயமாகும் மடிக்கணினிகள் அல்லது டேப்லெட்டுகளுடன் மாணவர்கள் பணியாற்றுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் மின்சாரம் இணைப்புகள் மற்றும் வைஃபை மோடம் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் எல்சிடி ப்ரொஜெக்டர் பயன்படுத்த முன்மொழியப்பட்டால் உள்ளீடு எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்பதைக் குறித்தும் ஆசிரியர் தனது மடிக்கணினியைக் கொண்டு வர வேண்டுமா என்பதைக் குறித்தும் திட்டமிட வேண்டும் எடுத்துக்காட்டாக நான் ஒருவரை வகுப்பு எடுப்பதற்கு அழைத்திருக்கலாம் அவர் ஒரு பென் டிரைவை மட்டுமே கொண்டு வரக்கூடும் யாராவது பென் டிரைவை வைத்து தற்போது ஒரு சொற்பொழிவை நடத்த முடியுமா என்பதை குறித்து ஆலோசிக்க வேண்டும் நீங்கள் ஒரு கற்றல் மேலாண்மை முறையைப் பயன்படுத்தி பாடத்திட்டத்தை நடத்துகிறீர்கள் என்றால் அவசியம் எல் எஸ் உடன் இணைப்பு செய்யப்பட வேண்டும் நீங்கள் MOODLE ஐப் பயன்படுத்துகிறீர்கள் மற்றும் அதன் மூலம் மாணவர்களை வினாடி வினா கேள்விகளுக்கு பதிலளிக்க எதிர்பார்க்கிறீர்கள் என்றால்எல் எஸ் பயன்படுத்தி வினாடி வினாவை உருவாக்க முடியும் கண்டிப்பாக wi fi தொடர்பு அவசியமாகும் அது இல்லாவிட்டால் மாணவர்களிடமிருந்து பதில்களை சேகரிப்பது கடினமாகும் சில பயிற்றுனர்கள் பிளிப்சார்ட்ஸ் பெரிய வரைபடங்களைக் காண்பித்தல் கலைப்பொருட்களைக் காண்பித்தல் போன்றவற்றைப் பயன்படுத்த விரும்பலாம் ஒரு சாதனத்தை நிரூபிக்கவும் அல்லது ஒரு பரிசோதனையை நடத்தவும் விரும்பலாம் இந்த ஏற்பாடுகள் அனைத்திற்கும் நீண்ட கால திட்டமிடல் அவசியமாகும் அது இல்லாமல் இவை அனைத்தையும் எதிர்பார்க்க முடியாது உதாரணமாக கார்னகி மெலன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஆண்டி பாஷ் தயாரிப்பு வடிவமைப்பு பற்றி பேச வேண்டிய வகுப்பில் ஒரு விஷயத்தை நிறுபிக்க விரும்பினார் அதற்காக அவர் ஒரு விசித்திரமான காரியத்தைச் செய்தார் அவர் ஒரு வேலை செய்யும் சிடி பிளேயரைக் கொண்டு வந்து ஒரு பெரிய ஸ்லெட்க்ஹாம்மர் மூலம் அதை உடைத்தார் நிச்சயமாக நீங்கள் கொண்டுவரத் தொடங்க வேண்டும் என்றும் ஏதாவது ஒன்றை வகுப்பில் உடைத்து விடுங்கள் என்றும் உங்களில் எவருக்கும் நாங்கள் பரிந்துரைக்கப் போவதில்லை ஆனால் அவர் விஷயங்களைச் செய்வதற்கான தன்னிச்சையான தனி வழிகளை கொண்டிருந்தார் எனவே எதையும் செய்வதற்கு முன் அதற்காக ஆசிரியர் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் பயிற்றுவிப்பாளருக்கு மாணவர்களின் கண்ணோட்டமும் இருக்க வேண்டும் என்ன மாதிரியான மாணவர்கள் வருகிறார்கள் என்பதை தெரிந்துகொள்ள வேண்டும் குறிப்பிட்ட மாணவர்களைத் தவிர மற்ற அனைத்து மாணவர்களும் மோசமானவர்கள் என்று கருதி ஒரு கொள்கை பிடிப்பை ஏற்படுத்திக் கொள்ளக் கூடாது அந்த மாதிரி ஒரே கொள்கைப் பிடிப்புடன் இருப்பது சரியானதல்ல எப்படியோ இந்தியாவில் பொறியியல் கல்வியானது "யாராலும் செய்ய முடியும்" என்றும் அர்த்தமுள்ள வேலைவாய்ப்பைப் பெறுவதற்கான ஒரு வழி என்றும் கருதப்பட்டது 90 களின் முற்பகுதியில் நிறைய சமூக அழுத்தங்கள் இருந்தன பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பொறியியல் துறையில் சேர விரும்பினார்கள் மற்றும் பொறியியல் நிறுவனங்களின் வளர்ச்சி பிரமாதமாக இருந்தது இது தனியார்மயமாக்கப்பட்டது அதனால் கல்லூரிகள் பொறியியல் துறையில் அனைத்து காரியங்களையும் நிரப்ப முயற்சி செய்தன இவ்வாறு செய்கையில் நுழைவு திறன்களை பொருத்து மாணவர்களை சேர்க்கை செய்வதில் அரசியல் மற்றும் சமூக அழுத்தங்கள் இருந்தன 40 மதிப்பெண் பெற்ற எவரும் பொறியியல் துறையில் சேர தகுதி பெற்றவர் என கருதப்பட்டது நுழைவு தேர்வு கவனித்தால் 50000 ரேங்க் பெற்ற மாணவரும் பொறியியல் துறையில் சேரலாம் இவ்வாறான நிலையை அனைவருக்கும் சமபங்கு வேண்டும் சமத்துவம் என்பது அனைவருக்கும் பொறியியல் துறையில் கல்வி கற்க வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அனைத்து சமூகப் பிரிவினரும் பொருளாதார பாகுபாடின்றி கல்வி கட்ட ஆவன செய்ய வேண்டும் மாணவர்களுக்கு பொறியியல் கல்லூரி செய்வது எளிமையாக இருக்க வேண்டும் அதிகமான கட்டணம் அளவு அதிகமான தூரம் காரணமாக சிரமம் இருக்கக் கூடாது இவை இரண்டும் பொறியியலின் மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன நிறுவனம் வகுப்பு அறையில் நீங்கள் அதை ஒப்புக் கொள்ள வேண்டும் உங்களிடம் பல்வேறு செயல் திறன்கள் கொண்ட மாணவர்கள் உள்ளனர் அந்த நிறுவனங்களில் உள்ள ஆசிரியர்கள் அதைப் பற்றி புகார் செய்யக்கூட முடியாது கல்லூரி உங்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கிறது நீங்கள் ஒரு ஆசிரியர் இந்த மாணவர்கள் தான் உங்களுடன் இருக்கிறார்கள் எனவே நீங்கள்மாணவர்களுக்கு பாடத்திட்டங்களை சரியான விதத்தில் பயிற்றுவிக்க வேண்டும் உங்களுக்கு அமைந்த வகுப்பினை பொருத்து உங்களை அட்ஜஸ்ட் செய்துகொள்ள வேண்டும் ஒரு வகுப்பின் செயல்திறன் மற்றும் உந்துதல் திறன் கற்றல் மற்றும் கற்பித்தல்க்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் ஒரு பாடத்திற்கு பல பிரிவுகள் இருந்தால் பிரிவில் இருந்து பிரிவுக்கு ஆண்டுக்கு ஆண்டு மாணவர்களின் செயல் திறன்கள் வேறுபடலாம்

எனவே நாங்கள் பரிந்துரைப்பது மாணவர்களின் தோராயமான சுயவிவரம் இதை ஒரு உளவியலாளரை அணுகுவது மூலம் உருவாக்கலாம் மாணவர் எங்கிருந்து வருகிறார் என்ன செயல்திறனை கொண்டுள்ளார் அவரது உந்துதல் திறன் எவ்வாறு உள்ளது என்ற கருத்துக்கள் அடிப்படையில் சுய விவரத்தை உருவாக்க முடியும் உதாரணமாக உங்களில் பல ஆசிரியர்கள் இந்த உந்துதலை அனுபவித்திருப்பார்கள் பிரச்சனை என்னவென்றால் எந்தவித ஈர்ப்பும் இல்லாமல் பெற்றோர்களின் கண்டிப்பால் மாணவர்கள் பொறியியல் துறையூர் சேர்ந்திருப்பார்கள் இவ்வகை மாணவர்கள் சில நேரங்களில் கிளர்ச்சி செய்கிறார்கள் துறையில் கவனம் செலுத்த மிகவும் போராடுகிறார்கள் செயல்திறன் மற்றும் உந்துதலை பொறுத்து மாணவர்களை ஐந்து வகையாகப் பிரிக்கிறேன் எனக்கு 60 மாணவர்கள் இருந்தால் இவ்வகையில் படிப்பதன் மூலம் எனது அறிவுறுத்தலைத் திட்டமிட எனக்கு உதவும் பின்னணி உருவாகிறது மாணவர்களைப் பற்றிய அவரது அவள் உணர்வின் அடிப்படையில் கற்பித்தல் மற்றும் படிப்பை நடத்துதல் குறித்த தெளிவை ஆசிரியர்கள் பெற்றிருக்க வேண்டும் உங்கள் பாடத்திட்டத்தின் பாடத்திட்டத்தை நீங்கள் இருக்கும் கட்டமைப்பிற்குள் எழுத விரும்புகிறோம் இந்த என்ன செய்யலாம் என்றால் நாம் விவாதித்த படி 17 18 உருப்படிகளை பாருங்கள் பெரும்பாலான விஷயங்கள் ஏற்கனவே முந்தைய கட்டங்களில் செய்யப்பட்டன அதனடிப்படையில் அந்த உருப்படிகளை வரிசைப்படுத்துங்கள் நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடிந்தால் நாங்கள் பாராட்டுவோம் செயல்படுத்தல் கட்டம் 2 ஆகும் அடுத்த பகுதிகள் மீதமுள்ள செயல்முறையைப் பார்ப்போம் உங்கள் கவனத்திற்கு நன்றி